மாணவர்களை வரவேற்கிறோம் நாம் ரிஸீவபல்ஸ் முறை பலதரப்பட்ட நன்மைகளை கொண்டுள்ளது மற்றும் செலவுகளை குறைத்தல் என்பதை நுகர்வோரின் உரிமைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பது மிகவும் முக்கியமானதாகும் எனவே இப்போது அடுத்து வரும் விவாதத்தில் ஏன் நிறுவனங்கள் ரிஸீவபல்ஸ் களை நீட்டிக்க வேண்டும் அல்லது அவை ஏன் கடன் உரிமையில் விற்க வேண்டும் என்பதைப்பற்றி நாம் தெரிந்துகொள்ளப் போகிறோம் நோக்கங்கள் என்ன ஏன் நிறுவனங்கள் கடனில் விற்க வேண்டும் இப்பொழுது நம்மிடம் இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒன்று விற்பனையாளர் மற்றொன்று வாங்குபவர் மற்றும் நான் முந்தைய வகுப்புகளில் கூறியதுபோல இருவரும் வெவ்வேறு நோக்கங்களை கொண்டுள்ளனர் அதாவது விற்பனையாளர் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் மற்றும் அவர்பணத்தின மீதான விற்பனையை அதிகப்படுத்துவது சாத்தியமில்லாத போது விற்பனையாளர் கடனுக்கு விற்பதை பற்றி நினைப்பார் இது ஒரு நேரடி குறிக்கோளாகும் ஆனால் விற்பனையாளர்கள் பல்வேறு நோக்கங்களை கொன்றுள்ளனர் எனவே விற்பனையாளர்களின் அந்த நோக்கங்கள் பற்றி நான் உங்களிடம் எடுத்து வருவேன் முதலில் நாம் வாங்குபவரின் நோக்கம் என்ன பின்பு விற்பனையாளரின் நோக்கம் என்ன என்பதைப் பார்ப்போம் வாங்குபவராக இருந்தாலும் சரி அல்லது விநியோக சேனல் அதாவது சில்லரை விற்பனையாளரகவும் இருந்தாலும் சரி அல்லது மொத்த வியாபாரி அல்லது வினியோகஸ்தரகவும் இருந்தாலும் சரி உற்பத்தியாளரிடமிருந்து கடனுக்கு வாங்க விரும்புகின்றனர் மற்றும் அதாவது விற்பனை செய்தபின் அதன் தொகை வாங்குபவரிடம் இருந்து திரட்டப்படுகிறது பிறகு இது நிறுவனத்திடம் செலுத்தப்படுகிறது அதனால் முதலில் வாங்குபவர்களின் நோக்கம் அதாவது கஸ்டமர்ஸ் மோட்டிவ் பற்றி முதலில் பேசலாம் பெரும்பாலும் நீங்கள் வாடிக்கையாளர்களை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் வாடிக்கையாளர்களின் நோக்கம்தான் வாங்குபவர்களின் நோக்கமாகும் என்னவென்றால் பணத்தின் தற்போதைய மதிப்பைக் குறைக்க அவர் விரும்புகிறார் அவர் எப்போது பணம் செலுத்த விரும்புகிறாரோ அப்போது அவர் கடனை நீண்ட காலமாக செலுத்த விரும்புகிறார் கடன் முடிவின் காலத்தில் பணத்தின் மதிப்பு குறையும் மற்றும் அவர் விற்பனையாளருக்கு செலுத்தினாலும் சரி அல்லது வியாபாரி அல்லது நேரடியாக நிறுவனத்திற்கு செலுத்தினாலும் சரி அவர் செலுத்தும் பணத்தின் மதிப்பு விலையின் மதிப்பை விட குறைவாக இருக்கும் அதனால் அவரின் நோக்கம் அதிகப்படுத்துதல் அதாவது பணத்தின் மதிப்பை குறைத்தல் அல்லது குறைவாக செலுத்துதல் மாறாக பணத்தின் வேல்யூ ஆப் டைம் அதிகரித்தல் பணத்தின் மதிப்பை குறைப்பதற்கு அவர் குறைவாக செலுத்த விரும்புகிறார் அல்லது தாமதமாக செலுத்த விரும்புகிறார் மற்றும் தாமதமாக செலுத்துவது அவருக்கு நேரடி உதவியாக இருக்கிறது அவர் பொருளை வாங்க இது ஒரு நோக்கம் ஏனென்றால் இடையில் விநியோக சேனல்களும் உற்பத்தியாளர் இடமிருந்து கடனுக்கு வாங்க விரும்புகின்றனர் என்பதை நாம் உரையாடினோம் உதாரணமாக நீங்கள் நேரடியாக 100 கலர் T V உற்பத்தியாளர் இடமிருந்து வாங்குவீர்கள் என்பதைப்பற்றி அவர்கள் உறுதியாக இல்லை மற்றும் உடனடியாக அவைகள் விற்பனை செய்ய வேண்டும் அல்லது அவைகளை சில காலத்திற்கு வைக்கப்பட வேண்டும் எனவே அவரிடம் இரண்டு விருப்பத்தேர்வுகள் உள்ளன ஒன்று அவர் தன் சொந்த பணத்தில் முதலீடு செய்து சரக்குகளை விற்பனையாகும் வரை பாதுகாத்து வைக்க வேண்டும் அல்லது விற்பனையானபின் பணத்தை செலுத்த வேண்டும் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு சாத்தியமில்லை ஏனென்றால் போதுமான நிதி வசதி இன்மை அவர் நிறுவனத்திடமிருந்து கடன் வாங்க விரும்பலாம் பின்பு பொருள்கள் சந்தையில் விற்கப்பட்டபின் அவர் உற்பத்தியாளருக்கு அல்லது நிறுவனத்திற்கு பணம் செலுத்தலாம் இங்கு நாம் புரிந்துகொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னவென்றால் வொர்க்கிங் கேபிட்டல் நிதியை எளிதாக கிடைப்பது பற்றி பேசும்போது இந்தியாவில் வங்கிகளில் கூட உற்பத்தியாளர்களின் விஷயத்தில் இது சாத்தியமாகும் உற்பத்தியாளர்கள் எளிய முறையில் வொர்க்கிங் கேபிட்டல் அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை நிதி துறை அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட கடன் வழங்குநர் போன்றவர்களுக்கு சேனல்கள் அல்லது விநியோக சேனல்கள் அல்லது மாநில விநியோக நெட்வொர்க் கிடைக்கவில்லை அவை உற்பத்தியாளருக்கு மட்டுமே கிடைக்கின்றன உற்பத்தியாளர் CC வரம்பைக் கொண்டிருக்கலாம் உற்பத்தியாளர் கடன்களைக் கொண்டிருக்கலாம் அல்லது உற்பத்தியாளர் ரசீது தள்ளுபடி வசதியையும் கொண்டிருக்கலாம் ஆனால் இடைத்தரகர் விநியோக நெட்வொர்க் அமைப்புசாரா துறையைச்சார்ந்து இருக்கும்போது நிதி பைனான்சியல் மார்க்கெட் டேரீப் என்றால் என்ன நான் அதைப் பற்றி விவாதிப்பேன் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பைனான்சியல் மார்க்கெட் டேரீப் தக்க வைத்துக் கொள்ள முடியும் எனவே இந்த நோக்கத்துடன் வாங்குபவர் குறைந்தபட்சமாக செலுத்த விரும்புகிறார் எனவே அவர் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்த விரும்பினார் இதனால் பணத்தின் தற்போதைய நிகர மதிப்பு அவர் செலுத்தும் பணத்தின் தற்போதைய மதிப்பில் சரி செய்யப்படுகிறது அதாவது இது அவர் செலுத்தும் குறைந்தபட்சமாகும் அவர் செலுத்தும் கட்டணத்தின் தற்போதைய மதிப்பு மற்றும் கட்டணம் தாமதப்படுத்திய பின் அது சாத்தியமாகும் விநியோக சேனல்களை பொறுத்தவரை அவர்களின் நோக்கம் என்னவென்றால் தங்கள் சொந்த நிதியை முதலீடு செய்வதை விட பொருட்களை உற்பத்தியாளரிடமிருந்து கடனாக பெற வேண்டும் சந்தையில் அதை வாடிக்கையாளருக்கு விற்று பணத்தை மீட்டெடுத்த பிறகு அவர் பணத்தை உற்பத்தியாளருக்கு அனுப்ப முடியும் ஏனெனில் ஒழுங்கமைக்கப்பட்ட நிதி கிடைக்காததால் அவர் ஒழுங்கமைக்கப்படாத சந்தையைப் சார்ந்துள்ளார் அல்லது வங்கிகளிடமிருந்து நிதி கிடைத்தாலும் அவை மிக அதிக வட்டி விகிதத்தில் உள்ளன எனவே அவரது நிதிச் செலவு அதிகரிக்கும் ஏனெனில் நிதிச் சந்தை கட்டணம் அதிகரித்ததால் அவருக்கு சிக்கல் ஏற்படும் எனவே இந்த சூழ்நிலையில் அவரை சிக்கலில் இருங்கள் என்று சொல்ல விரும்பவில்லை அந்த மாதிரி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள அவர் விரும்பவில்லை எனவே உற்பத்தியாளரிடமிருந்து கடன் வாங்குவதே அவரது நோக்கம் மற்றும் வாடிக்கையாளருக்கு ரொக்கப் பணத்திற்கு விற்கிறார் இதற்கிடையில் நிதி நிறுவனத்திற்கும் பணத்தை திரும்பச் செலுத்துவது மற்றும் அவரது மார்ஜின்சை தக்க வைத்துக் கொள்கிறார் இவர்கள்தான் மூன்று முக்கிய பங்குதாரர்கள் மற்றும் வாங்குபவர்கள் விநியோக நெட்வொர்க் ஆகவோ அல்லது வாடிக்கையாளராகவோ இருப்பார் அவர்களின் நோக்கம் என்னவென்றால் பணத்தின் தற்போதைய மதிப்பைக் குறைக்க விரும்புகிறார்கள் ஆகையால் அவர்கள் பணம் செலுத்தலாம் அல்லது வாங்குபவர் விநியோகஸ்தருக்கு பணம் செலுத்தலாம் அல்லது விநியோகிஸ்தர் உற்பத்தியாளருக்கு பணம் செலுத்தலாம் இப்போது அடுத்த பக்கத்திற்கு வாருங்கள் அது உற்பத்தியாளரின் நோக்கங்கள் உற்பத்தியாளரின் நோக்கம் என்ன ஏன் அவர்கள் விற்பனைக்கு கடன் கொடுக்கிறார்கள் ஏன் அவர்கள் கடனை நீடிக்கிறார்கள் அல்லது பேலன்ஸ் சீட் என்ற கணக்கை துவங்குகிறார்கள் இந்த அசட்டை கணக்கிற்கு நிதியளிப்பதற்காக நிதியை உருவாக்குவது ஒரு சிக்கலான பணியாகும் ஆகவே இறுதி விற்பனையானது கடன் விற்பனையாகும் பண விற்பனை அல்ல எனவே அந்த விஷயத்தில் அவர்கள் கடனிலிருந்து அல்லது விற்பனையின் ஒரு பகுதியிலிருந்து செய்யப்படும் விற்பனையை முழுமையாக மீட்டெடுக்கலாம் அல்லது மீட்டெடுக்கப் போகலாம் ஒருவேளை வராக்கடன் ஆகவும் இருக்கலாம் அதனால் அவர்கள் இன்னும் கடனில் விற்கிறார்கள் ஏனென்றால் நாம் ஏற்கனவே விவாதத்திற்கு ஒப்புக் கொண்டோம் மற்றும் இறுதியாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பணத்தில் விற்பனை செய்வது எந்த வணிகத்திலும் சாத்தியமில்லை என்று முடிவு செய்துள்ளோம் எனவே விற்பனையின் ஒரு பகுதி பணமாகவும் மற்றும் விற்பனையின் ஒரு பகுதி வரவுகளை கடனாகவும் நீட்டிக்க வேண்டும் கடனுக்கு விற்கப்படுவதால் விற்பனையை அதிகப்படுத்துகிறது அல்லது வேறு புதிய சந்தையில் நுழைய முடியலாம் அல்லது வேறு ஏதேனும் குறிக்கோள் இருக்கலாம் எனவே இங்கே நம் விவாதத்திற்கு உற்பத்தியாளர்களின் நோக்கத்தை மூன்று பெரிய கூறுகளாக பிரித்துள்ளேன் முதல் கூறு ஆபரேடிவ் மோட்டிவ் இன் அவர் கடனை நீட்டிக்க விரும்புகிறார் மற்றும் சந்தைப்படுத்துதல் நோக்கத்தின்படி அவர் கடனை நீட்டிக்க விரும்புகிறார் மற்றும் மூன்றாவதாக நிதி நோக்கத்தின்படி அவர் கடனை நீட்டிக்க விரும்புகிறார் ஏனென்றால் கடனுக்கு விற்பதன் மூலம் சில நேரங்களில் முதலீட்டில் தனது வருமானத்தை அதிகரிக்க முடியும் அதனால்தான் விற்பனையை அதிகப்படுத்துவது என்பது ரொக்க விற்பனை கடன் விற்பனை அதனால் மொத்த விற்பனை அதிகரிக்கும் எனவே அவரது வருவாய் அவரது இலாபத்தை அதிகரிக்கிறது இந்த செயல்முறையைச் செய்வதால் அதிக ஆபத்து ஏற்படுத்துகிறது எனவே இந்த நோக்கங்களைப் பற்றி விரிவாகப் பேசலாம் முதலில் நாம் முதல் நோக்கத்தை அதாவது செயல்பாட்டு நோக்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் உற்பத்தியாளருக்கு சந்தையில் கடன் நீட்டிப்பதற்கான காரணம் அதனால் சந்தையில் நிலவும் பல்வேறு சூழ்நிலைகளையும் இங்கே பார்ப்போம் ஒன்று உற்பத்தி செயல்முறையை சரிசெய்தல் இரண்டாவது தயாரிப்புகளின் மாறுபட்ட விலைகள் மூன்றாவது கஸ்டமர் கியூ களை அனுமதிப்பதும் ஆகும் இப்போது அவரிடம் நான்கு விருப்பங்கள் உள்ளன அவற்றில் எது அவருக்கு மிகவும் பொருத்தமானது எது அவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு உற்பத்தியாளராக அவர் சரியானதை தேர்ந்தெடுப்பார் அவர் எது மிகவும் பயனுள்ளதாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக அவர் எல்லா விருப்பங்களுக்கும் முன்னுரிமை அளிப்பார் எனவே முதலாவது ஆபரேடிவ் மோட்டிவ் சரி செய்தல் ஆகும் இப்போது இது ஒரு பருவகால தொழிலாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சிக்கல் ஏற்படப்போகிறது மற்றும் அது ஒரு சாதாரண தயாரிப்பு என்றால் மேலும் அது சந்தையின் சுழற்சி போக்கிற்கு ஏற்றாற்போல் சில நேரங்களில் விற்பனை அதிகரிக்கும் மற்றும் குறையும் சில நேரங்களில் பலவீனமான அல்லது மிகவும் பலவீனமான காலமாக இருக்கும் எனவே அவர் எல்லா காலகட்டங்களிலும் விற்பனையைத் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்லப்போனால் இந்தியாவில் பண்டிகை நாட்களில் எலக்ட்ரானிக்ஸ் விற்பனை அதிகரிக்கும் உங்கள் வாகனங்களின் விற்பனையும் அதிகரிக்கும் பண்டிகைகளின் போது மக்கள் வாங்க விரும்புகிறார்கள் ஆனால் திருவிழா இல்லாதபோதும் அவர்கள் விற்பனையை பராமரிக்க வேண்டும் எனவே மக்கள் தங்கள் விற்பனையை ஒத்திவைக்கலாம் அல்லது அவர்கள் வாங்க ஆர்வம் காட்டவில்லை ஆனால் அந்த விஷயத்தில் உற்பத்தி தொடர வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பணத்தை விற்க விரும்பினால் அவர் அதிகபட்சமாக உற்பத்தி செய்வார் இல்லையெனில் விற்பனை குறையும் போது அவர் உற்பத்தியை குறைக்க வேண்டும் எனவே அவர் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் அல்லது அவர் தனது உற்பத்தியைக் குறைக்க வேண்டும் அவர் முழு செயல்முறையிலும் உற்பத்தியை குறைக்க வேண்டும் இதற்காக உற்பத்தி செயல்முறையை அடிக்கடி சரி செய்ய வேண்டும் மற்றும் உற்பத்தி செயல்முறையை அடிக்கடி சரி செய்வது சாத்தியமில்லை ஏனென்றால் அதே கட்டத்தில் சில உற்பத்தி செயல்முறைகள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த காரணத்தினாலும் சந்தையில் விற்பனை குறையலாம் பிறகு என்ன நடக்கும் இன்வெண்டரி அதிகரிக்கும் சூழ்நிலையில் சரக்குகளை பராமரிப்பதற்கும் நிர்வகிப்பதற்கு ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் அந்தச் செலவுகளை அவர் மறுநாள் வாடிக்கையாளர்களிடம் இருந்து மீட்டெடுக்கலாம் சில நேரங்களில் சாத்தியம் இல்லாமலும் போகலாம் எனவே அவருக்கு இருக்கும் வாய்ப்பு உற்பத்தி செயல்முறையை சரி செய்ய வேண்டும் முடியாவிட்டால் ஒன்று சரக்குகளை உயர்த்துவது அல்லது சந்தையில் கடனில் விற்பது என்பதாகும் அவர் சரக்குகளை உயர்த்தி அதாவது கடன் விற்பனையில் மீட்டெடுப்பதை தவிர்ப்பதற்காக அவர் சரக்குகளை உயர்த்தினால் அது அவருக்கு செலவுகளை அதிகரிக்கும் ஏனென்றால் கையாளுதலுக்கான செலவு அதனால் எடுத்துச்செல்லும் செலவு போன்ற அனைத்து செலவுகளையும் அதிகரிக்கும் உற்பத்தி செயல்முறையை சரிசெய்வதே அவரது விருப்பமாகும் பின்னர் இன்வெண்டரி சரக்குகளை உயர்த்துவது அல்லது சந்தையில் கடனில் விற்க வேண்டும் அந்தகடன் விற்பனையை மீட்டெடுக்க அவர் சரக்குகளை உயர்த்தினால் வழக்கமான செலவை அதிகரிக்கிறார் மேலும் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க காலாவதி ஆவதும் ஒரு காரணமாகும் சில பொருட்கள் இன்று சந்தையில் விற்கப்படுகின்றன மற்றும் பின்னர் ஒரு தேதியில் விற்கப்படுகின்றன பின்னர் நாம் அதை உற்பத்தியின் தரம் குறைப்பு என்று அழைக்கலாம் எனவே பிரச்சினை என்னவென்றால் உற்பத்தி செயல்முறையை சரிசெய்ய அவருக்கு விருப்பம் உள்ளது ஒன்று உச்சக்கட்ட விற்பனையின் போது உற்பத்தி செயல்முறையை சரி செய்வது அல்லது குறைவான விற்பனையின் போது உற்பத்தியை குறைப்பது உற்பத்தி செயல்முறையை சரி செய்ய முடியும் என்றால் அவர்தான் முதல் நபராக இருப்பார் பின் ஏன் அவர் கடனுக்கு விற்க வேண்டும் ஆனால் அது முடியாவிட்டால் சரக்கு ஏற்றம் அதிகரிக்கும் ஏனென்றால் மக்கள் பணத்தை கொண்டு வாங்க தயாராக இல்லை ஏனெனில் நெட்வொர்க் விநியோக பணத்தை கொண்டு வாங்க தயாராக இல்லை அந்த விஷயத்தில் ஒருவேளை அவர் கடனுக்கு விற்கிறார் என்றால் அவர் என்ன செய்கிறார் அவரது தற்போதைய ஒரு சொத்தை அதாவது சரக்குகள் ஆக இருக்கும் சொத்தை மற்றொரு சொத்தாக மாற்றி அதை பின் தற்போதைய ரிஸீவபல்ஸ் கணக்குகள் ஆக மாற்றுகிறார் கடன் விற்பனையின் காரணமாக பணம் இல்லை என்றாலும் அவர் பணத்தைப் பெறவில்லை அவர் அதை மற்றொரு சொத்தாக மாற்றுகிறார் ஆனால் அவர் சரக்குகளை ரிஸீவபல்ஸ் களை பிரித்தெடுக்கலாம் அந்த விஷயத்தில் அதாவது விநியோக நெட்வொர்க் அல்லது வாடிக்கையாளரை அடைய அவர் எல்லா வகையான அபாயங்களையும் கடந்து செல்கிறார் ஒருவேளை அவர் சரக்குகளை அதிகரிக்கவில்லை என்றால் அது விநியோக வலையமைப்பு விநியோகஸ்தர் மொத்த விற்பனையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளருக்குச் செல்கிறது பின்னர் பங்குகளை பராமரிப்பது மற்றும் அவரிடம் வைத்திருப்பது இப்போது அவருடைய வேலை எடுத்துக்காட்டாக அவர் தனது வாடிக்கையாளருக்கு கூட தயாரிப்பை பணம் பெறாமல் கடனாக அனுப்புகிறார் அவர் வாடிக்கையாளருக்கு பொருளை அனுப்புகிறார் மற்றும் வாடிக்கையாளர் கடன் காலத்தின் முடிவில் அவருக்கு பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் எனவே தேர்வு எப்போதுமே உற்பத்தியாளரிடம் இருக்கும் அதாவது உற்பத்தி செயல்முறையை சரிசெய்ய வேண்டும் அல்லது கடனில் விற்க வேண்டும் மாறாக சரக்குகளை அதிகப்படுத்துவதால் பயன் ஏதும் இல்லை ஏனென்றால் இதன் மூலம் சிக்கலை உருவாக்குகிறார் மற்றும் சிலநேரங்களில் சில நிறுவனங்களுக்கு சில தயாரிப்புகளுக்கு சில காலத்திற்கு கடனுக்கு விற்பதுகூட சாத்தியமில்லை ரொக்கத்திற்கு விற்பதுகூட சாத்தியமில்லை அந்த நேரத்தில் சிக்கல் வரும் போது விருப்பம் என்னவென்றால் இயக்க அல்லது உற்பத்தி செயல்முறையின் சரிசெய்தல் சாத்தியமில்லை பிறகு உற்பத்தி செய்தல் மற்றும் சேமித்து வைப்பதால் சரக்கு பெருகத் தொடங்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் கடந்த காலங்களில் விவாதித்து இருப்பீர்கள் 90களின் பிற்பகுதியில் SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்டின் கம்பெனி தனியார் ஸ்டீல் துறைகளான ஜிந்தால் உடன் கடும் போட்டியை சந்தித்தது பற்றி ஏற்கனவே விவரித்துள்ளோம் எனவே 1991 க்கு முன்னர் ஸ்டீல் துறை தனியார் துறை உற்பத்தியாளர்களுக்காக அல்ல பொதுத்துறை உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமே திறந்திருந்தது ஆனால் 1991 க்குப் பிறகு இந்தியப் பொருளாதாரத்தை தாராளமயமாக்கிய பின்னர் தனியார் துறைகளின் போட்டிக்கு இது திறக்கப்பட்டபோது ஸ்டீல் துறை தனியார் உற்பத்தியாளர்கள் அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு திறக்கப்பட்டது பின்னர் SAIL அவர்களிடமிருந்து ஒரு பெரிய போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதன் விளைவாக உடனடியாக சந்தையை இழந்தது மேலும் சந்தை ஜிண்டால் நிறுவனங்களுக்கும் சென்றது எனவே அவர்கள் உடனடியாக 40 முதல் 45 சந்தை இழந்ததனர் என்றும் கூறலாம் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் SAIL இந்தியாவில் ஸ்டில் உற்பத்தி செய்யும் ஒரு பெரிய நிறுவனம் இது 6 ஆலைகள் மற்றும் லட்சக்கணக்கான ஊழியர்களை கொண்ட ஒரு பெரிய நெட்வொர்க் மற்றும் பெரிய அமைப்பைக் கொண்டுள்ளது எனவே SAIL நிறுவனத்தைப் பொறுத்தவரை விற்பனையால் உற்பத்தியை மற்றும் உற்பத்தி செயல்முறையை சரி செய்ய முடியாது ஆனால் என்ன நடக்கும் வழக்கமான அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் உற்பத்தி இல்லை என்றாலும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அவர்கள் அலுவலகத்திற்கு வருவார்கள் அவர்கள் ஆலைக்கு வருவார்கள் எனவே அந்த கூடுதல் தொழிலாளர்கள் என்ன செய்வர் அங்கு நிரந்தர அல்லது வழக்கமான விதிகள் உள்ளன எனவே நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து உற்பத்திக்கு செல்ல வேண்டும் ஆனால் உற்பத்தி தொடர்ந்தது ஆனால் விற்பனை குறைந்துவிட்டது ஆகையால் அவர்கள் சந்தையில் விற்பனையை இழந்துவிட்டனர் ஆகையால் வெளியில் வர என்ன வழி உள்ளது ஒருவேளை நிறுவனத்தின் தயாரிப்புகளை கடன் விற்பனைக்கு வந்தாலும் கூட மக்கள் வாங்க தயாராக இல்லை நிறுவனம் விநியோக நெட்வொர்க்கிற்கோ அல்லது வாடிக்கையாளருக்கு கடனுக்கு விற்பது சாத்தியமில்லை எனவே நிறுவனத்திற்கு உள்ள ஒரே வாய்ப்பு என்னவென்றால் உற்பத்தி செய்த சரக்குகளை தேக்கி வைக்கவேண்டும் இதனால் இருப்புக் கணக்கு மிக அதிகரிக்கும் மற்றும் நீங்க பாருங்க உற்பத்தி தொடர்ந்து விற்பனைக்கு வந்தாள் சந்தை தடுமாற்றம் அடையும் அல்லது முதலில் 100 இருந்த சந்தை வாய்ப்பு 40 45 ஆக குறையும் பிறகு என்ன நடக்கும் மிகப்பெரிய ஒரு பொது நிறுவனம் உடனடியாக அதன் விற்பனையை இழந்தந்துவிடும் அதாவது நிறுவனம் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளும் அதனால் நிறுவனத்திற்கு உள்ள ஒரே பிரச்சனை அது நிறுவனம் எதிர்கொண்ட மற்றும் இன்னும் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்னவென்றால் நிதி ஆரோக்கியம் மோசமடையும் மற்றும் மெதுவாகவும் சீராகவும் நிறுவனம் நோய்வாய்ப்பட்ட அமைப்பாக மாறும் மற்றும் அந்த பிரச்சினை சீக்கிரம் தீர்க்கப்படாவிட்டால் இறுதியில் நிறுவனம் மூடப்பட வேண்டும் எனவே செய்ல் லாபம் ஈட்டும் அமைப்பாக மாற அல்லது அதன் சூழ்நிலையிலிருந்து வெளியேவர காணகடுமையாக முயற்சிக்கிறது இதை நீங்கள் நோய்வாய்ப்பட்ட நிலை என்று அழைத்தீர்கள் ஆனால் அது சாத்தியமில்லை ஏனெனில் இப்பொழுது தனியார் பங்கேற்க திறக்கப்பட்டுள்ளது ஆகையால் தனியார் போட்டி அதாவது அவர்களின் சிறந்த தயாரிப்பு குறைந்த விலை சிறந்த விநியோக நெட்வொர்க் ஆனால் பொதுத்துறை நிறுவனம் இந்த வகையான திறன்களில் பின்தங்கியுள்ளது ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால் நிறுவனம் வரவுகளை நீட்டிக்க விரும்பினாலும் யாரும் வாங்க தயாராக இல்லை ஒரே வழி என்னவென்றால் உற்பத்தி செயல்முறையில் மாற்றம் எதுவும் இல்லை ஆகையால் உற்பத்தி செய்து சேமித்து வைக்கவும் எனவே சரக்கு பெருகத் தொடங்கியது இது நிறுவனத்தின் நோயை உண்டாக்கியது இது இன்றும் நடக்கிறது மற்றும் இன்றும் கூட இந்திய ஸ்டீல் நிறுவனம் SAIL ஒரு இழப்பை ஏற்படுத்தும் நிறுவனம் எனவே இதுதான் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினை முதலாவது விருப்பம் நீங்கள் கூட உற்பத்தி செயல்முறை அல்லது வேறு ஏதாவது செய்யுங்கள் இரண்டாவது மாறுபட்ட விலைகளில் நிறுவனம் கடனில் விற்பதை பார்க்கின்றீர்கள் சில நிறுவனங்களின் முதல் நோக்கம் சந்தையை அதிகப்படுத்துவது மற்றும் சந்தை நிலையை தக்க வைத்துக் கொள்வது அல்லது சந்தை நிலையை விரிவாக்குவது போதுமான அளவு பணத்திற்கு விற்ற பின் நிறுவனங்கள் கடனுக்கு விற்க முடிவு செய்யும் இது ஒரு முன் நிபந்தனையாகும் மற்றும் வாங்குபவர் மற்றும் விற்பவர் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ள வேண்டும் மேலும் கடனில் விற்கப்படும் போது ரொக்கமாக விற்ற அதே விலையில் விற்கப்பட மாட்டாது என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும இதன் பொருள் என்னவென்றால் உற்பத்தியாளர் வாடிக்கையாளருக்கு அல்லது விநியோக நெட்வொர்க்க்கு வழங்கப்படும் கடன் காலம் மற்றும் விலையை உள்ளடக்கியது இந்த விலை உற்பத்தியாளர் அவர் வாங்கிய கடனின் வட்டி கூறுகளை உள்ளடக்கியது மற்றும் உற்பத்தியாளரின் சொந்த வளங்களாக சொந்த முதலீடாக இருந்தன அதற்கு ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் உள்ளது இரண்டு விலைகள் ஒரே மாதிரி இருக்க முடியாது கடன் விலை ரொக்க விலையிலிருந்து மாறுபட்டிருக்கும் இப்பொழுது சில நேரங்களில் நிறுவனம் சலுகை கொடுக்கும் அதாவது "நீங்கள் எங்களிடம் இருந்து ரொக்க விலைக்கு வாங்கினால் நாங்கள் உங்களுக்கு இந்த விலையில் டெலிவரி செய்யப்படும்" என்று ஆனால் நீங்கள் கடனுக்கு வாங்க விரும்பினால் மாறுபட்ட விலைக்கு வழங்கப்படும் ஒருவேளை மாறுபட்ட விலைகளில் வழங்கப்பட்டால் விற்பனையாளரும் நஷ்டத்தில் இல்லை உற்பத்தியாளரும் நஷ்டத்தில் இல்லை மேலும் அவர் விற்பனையை அதிகப்படுத்துகிறார் சந்தையை விரிவுபடுத்தினார் அல்லது அவருடைய நிறுவனங்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கு அவருடைய சந்தையின் அளவை தக்க வைத்துக் கொள்கிறார் ஆகையால்சரக்குகளை டெலிவரி செய்த உடன் ரொக்க விற்பனையில் பணம் உடனடியாக வருகிறது ஆனால் கடன் விற்பனையைப் பொறுத்தவரையில் அவர்கள் அடிப்படை விலையுடன் வட்டி கூறுகளுடன் ஏற்றிக் கொள்கிறார்கள் இது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அல்லது அவர்கள் செலுத்த வேண்டிய மூலதனத்தின் விலைக்கு கடன் விற்பனை மூலம் நிதியளிக்கப் பயன்படுகிறது எனவே மாறுபட்ட விலைகள் உள்ளன எனவே அவர்கள் விலையை வேறுபடுகின்றனர் மற்றும் விலை எதுவாக இருந்தாலும் வாடிக்கையாளருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்மானால் விநியோக நெட்வொர்க்கில் அவர்கள் தயாரிப்பை விற்கிறார்கள் ஆனால் இரண்டிலும் முதலில் நிறுவனத்தின் நோக்கம் அதிகபட்சம் பணத்திற்கு விற்க வேண்டும் அதற்குப் பிறகு எப்பொழுது பண திறனில் வாங்கும் வாடிக்கையாளர் மற்றும் விநியோக வலையமைப்பு குறைந்த பிறகு கடன் விற்பனையின் கதை தொடங்குகிறது எனவே இதன் பொருள் மற்றும் இங்கே மாறுபடும் விலை கடனின் காலத்தை பொருத்தது ஒருசிலருக்கு 10 நாட்கள் கடன் காலம் போதுமானது அந்த விலை வேறுபட்டதாக இருக்கும் சிலருக்கு 1 மாதம் கடன் காலம் போதுமானதாக இருக்கும் அந்த விலையும் வேறுபட்டிருக்கும் மற்றும் கடன் விற்பனை காலத்தைப் பொறுத்தவரை நிறுவனத்திற்கு ஒரு நிலையான கொள்கை இருக்கும் மற்றும் அதிகபட்ச காலமாக 2 மாதங்கள் என நிறுவனம் நிர்ணயித்தால் அதன் 2 மாதங்களின் விலை வேறுபட்டிருக்கும் ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிறுவனம் அதன் சந்தையை அதிகப்படுத்திக் கொள்ளும் மற்றும் சந்தையில் அதன் பங்களிப்பை தக்க வைத்துக்கொள்ளும் மற்றும் அதன் விலையை மீட்டெடுக்க முடியும் குறிப்பாக இந்த விலை அதன் அடிப்படை விலைஅனைத்து செலவுகள் மற்றும் அதன் வட்டி ஆகியவற்றை உள்ளடக்கியது இதில் நிறுவனத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவே நீங்கள் கடன் விற்பனையை விரும்பவில்லை என்றால் நீங்கள் வேறு விலையை செலுத்த வேண்டும் உங்களுக்கு கடன் தேவைப்பட்டால் நீங்கள் வேறு விலை கொடுக்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு மிதமான கடன் போதும் என்றால் நீங்கள் வேறு விலை கொடுக்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு நீண்டகால கடன் தேவைப்பட்டால் நீங்கள் வேறு விலை செலுத்துகிறீர்கள் எனவே சந்தை தேவைகளைப் பொறுத்து நிறுவனங்கள் கடன் வழங்கத் தேர்வுசெய்கின்றன மேலும் இது மாறுபட்ட விலைகளில் உற்பத்தியை விற்க காரணமாகிறது ஆனால் தயாரிப்புகளை கிடங்கில் தேக்கி வைக்க எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நிறுவனம்விரும்பவில்லை இதனால் எப்போதும் கடனில் விற்க அறிவுறுத்தப்படுகிறது எனவே இது நிறுவனத்திற்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பாகும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாய்ப்புகள் வாடிக்கையாளரின் வரிசைகள் மற்றும் தயாரிப்புகளின் வரிசைகளை உருவாக்குவது இப்போது எடுத்துக்காட்டாக நிறுவனம் எப்படியாவது உற்பத்தி செயல்முறையை சரி செய்கிறது மற்றும் உற்பத்தி குறைகிறது ஏனெனில் கிளோசிங் ஸ்டாக் இல் போதிய இருப்பு இல்லை உதாரணம் தேவை உயரும் போது என்ன நடக்கும் நிறுவனம் உற்பத்தி செயல்முறையை சரிசெய்யும் மற்றும் கிடங்கில் மூலதனம் இருந்தாலும் அவர்கள் உற்பத்தியைக் குறைப்பார் உதாரணமாக உடனடியாக அது சந்தைக்குச் சென்றால் வாடிக்கையாளர் வரிசைகளின் சிக்கல் இருக்கும் மக்கள் எப்போது வேண்டுமானாலும் தயாரிப்பை வாங்க விரும்புகிறார்கள் ஆனால் தயாரிப்பு நிறுவனத்திடம் இல்லை ஆனால் வாடிக்கையாளரின் வரிசைகள் இருக்கும் இது விற்பனையாளருக்கும் நல்லதல்ல ஏனென்றால் இது இருப்பை விட தேவையை அதிகரிக்கும் எனவே உற்பத்தியாளருக்கு இது நல்லதல்ல அதாவது அவர்கள் வழக்கமான உற்பத்தி செயல்முறைக்கு செல்ல வேண்டும் அதாவது ரொக்க விற்பனை மற்றும் கிரெடிட் சேல் அவர்கள் உற்பத்தி செயல்முறையை சரிசெய்யாவிட்டால் அங்கு என்ன இருக்கும் அங்கு உள்ள தயாரிப்பு வரிசை மற்றும் ஏற்றும் சரக்குகளை என்ன செய்வது இரண்டு நிகழ்வுகளிலும் நிறுவனம் எதைக் காண வேண்டும் நற்பெயர் இழப்பு இல்லை வருவாய் இழப்பு இல்லை லாப இழப்பு இல்லை மற்றும் அவற்றின் ROI அதிகபட்சம் இந்த முதல் மூன்று விருப்பங்களில் கடைசி விருப்பம் ரிஸீவபல்ஸ் களை அனுமதித்தல் எனவே உற்பத்தி செயல்முறையை சரிசெய்வதும் நல்லதல்ல அவர்கள் அதைச் செய்தால் அவை வாடிக்கையாளர் வரிசைகள் அல்லது தயாரிப்பு வரிசைகள் மற்றும் முடிந்தால் மாறுபட்ட விளைவுகள் ஏற்படும் மறுபடியும் அதன் விளைவு கடனில் விற்கப்படுகிறது வாடிக்கையாளருக்கு அல்லது விநியோக நெட்வொர்க்க்கு வாங்கும் திறன் குறைந்திருக்கலாம் பின்னர் அவர்கள் கடனில் வாங்க விரும்புகிறார்கள் நிறுவனங்களுக்கு கடனில் விற்கப்படுவதைத் தவிர வேறு வழியில்லை எனவே இதன் காரணமாக நிறுவனங்கள் கடனுக்கு விற்கின்றன இறுதியில் நிறுவனங்கள் சீராக செயல்பட விரும்புகின்றன ஆப்பரேட்டிங் பிராசஸ் குறைந்த ஏற்ற இறக்கம் விரும்பத்தக்கது ஆனால் உற்பத்தி செயல்பாட்டில் எந்த ஏற்றமும் இறக்கமும் விரும்பத்தக்கதல்ல எனவே இந்த மாதிரியான நிலைமை இருந்திருந்தால் அவர்கள் கடனுக்கு விற்க வேண்டும் அதனால் உற்பத்தி மற்றும் தொடர்ச்சியான விற்பனை இருக்கும் இன்வெண்டரி குறைந்திருக்கும் மற்றும் வாடிக்கையாளர் வரிசைகள் அல்லது தயாரிப்பு வரிசைகள் எதுவும் இருக்காது எனவே இந்த செயல்பாடுகள் கடன்களை அனுமதிக்கின்றன இரண்டாவது நோக்கம் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருப்பது சந்தைப்படுத்தல் நோக்கம் ஆகும் இப்போது சந்தைப்படுத்தல் நோக்கமும் உள்ளது ஏனெனில் ஒவ்வொரு நிறுவனத்தின் இறுதி நோக்கமும்அதிகபட்சமாக உற்பத்தி செய்து விற்பனை செய்வது சந்தையை விரிவாக்குவது எனவே நாம் ஒரு சந்தையில் இருந்தால் மற்ற சந்தைக்குச் செல்ல விரும்பினால் அவை புவியியல் ரீதியாகவும் வேறுபட்ட மற்றும் வெவ்வேறு பிரிவுகளாகவும் மக்கள்தொகை ரீதியாக வெவ்வேறு பிரிவுகளாகவும் இருக்கும் எனவே நீங்கள் ஒரு சந்தையில் இருந்தால் நாம் மற்ற சந்தைக்குச் செல்லலாம் ஆகையால் தற்போது மூன்று மாநிலங்களுக்கான வரைபடத்தில் செயல்பட்டு வரும் இதை நாம் ஒரு இந்திய நிறுவனம் என்று கூறுகிறோம் இப்போது நாம் 3 மாநிலங்களில் செறிவூட்டல் புள்ளியை அடைந்துவிட்டோம் என்று நினைத்தோம் இப்போது நான்காவது மாநிலத்திற்குச் செல்வோம் 5 வது 6 வது நீங்கள் இன்னும் மூன்று மாநிலங்களுக்குள் நுழைய விரும்புகிறீர்கள் ஆரம்பத்தில் தயாரிப்புகளை ரொக்கத்திற்கு விற்க சாத்தியமில்லை ஆகவே இலக்கை அடைய அவர்கள் என்ன செய்வார்கள் கடனுக்கு விற்பனை செய்வார்கள் இந்தப் பழக்கத்தை அவர்கள் விநியோகஸ்தர்களுக்கும் மற்றும் நம்மிடையே வாங்குபவர்களுக்கும் வளர்க்கின்றனர் மற்றும் புதிய நிறுவனத்தின் பொருள்களை மக்கள் வாங்கத் தொடங்கும் போது அந்த நிறுவனத்தின் தயாரிப்பை விரும்பினால் அங்கு தயாரிப்புக்கு தேவை உள்ளது அதன் பிறகு அந்த நிறுவனம் அதன் கூறுகளை குறைக்கலாம் கடன் விற்பனை மற்றும் நிறுவனம் பெறப்பட்ட பணத்தின் கூறுகளை அதிகரிக்கக்கூடும் எனவே நாம் ஒரு சிறிய கதை விவாதிப்போம் சோப்பு தயாரிப்பு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது சலவை சோப்பு பவுடர் பிராண்ட் பெயர் இது முதல் முறையாக குஜராத்தில் திரு கெர்சன்பாய் என்பவரால் உருவாக்கப்பட்டு மற்றும் வளர்க்கப்பட்டது ஆரம்பத்தில் சந்தையில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது பற்றியும் அவருக்கு தெரியவில்லை அந்த சமயத்தில் HLL என்ற பன்னாட்டு நிறுவனத்திடம் ஒரு பெரிய போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அன்று HLL என்று அழைக்கப்பட்ட நிறுவனம் பின் HUL என்று அழைக்கப்படுகிறது எனவே அவர் அந்த நேரத்தில் HLL or HUL உடன் சலவை பொடிகள் மற்றும் சலவை சோப்பு கேக் மருத்துவமனையின் மிகப்பெரிய சந்தைப் எதிர்பார்த்தது மற்றும் இந்த வகையான தயாரிப்புகள் சந்தைக்கு வரும் அந்த நேரத்தில் பிரீமியம் பிரிவுக்கு HLL சர்ப் பொடியை வழங்கியது மற்றும் சாமானியர்க்கு அவர்கள் ஒரு தயாரிப்பு வழங்கினார்கள் அதற்கு சன்லைட் என்று பெயரிடப்பட்டது சூரிய ஒளி கூட சாமானியர்களை அடையமுடியாது எனவே திரு கெர்சன்பாய் ஒரு சலவைப் பொடியை உருவாக்க நினைத்தார் இது சன்லைட் உடன் ஒப்பிடக்கூடியது ஆனால் குறைந்தபட்சம் கூட சர்ப்ப்பிடம் இல்லை எனவே மக்களுக்கு அவர் ஒரு தயாரிப்பை உருவாக்கினார் மேலும் அவர் இலவசமாக விநியோகிதார் முதலில் அவர் தனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு விநியோகித்தார் பின்னர் அவர் வசிக்கும் தனது சொந்த தெருவில் அதற்கு நல்ல பதில்இருந்தபோது அவர் அதை தனது உறவினர்களுக்கும் அருகிலுள்ள சிலருக்கும் அன்பர்களுக்கும் கொடுக்கத் தொடங்கினார் எல்லோரும் மிகச் சிறப்பாக பதிலளித்தனர் பின்னர் அவர் முறையாக சந்தையில் தயாரிப்புகளை விற்கத் தொடங்கினார் எனவே ஆரம்பத்தில் இதற்கு இலவச விற்பனை என்று பொருள் பின்னர் தயாரிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சந்தையில் வெற்றிகரமாக இருந்ததை நீங்கள் இன்று பார்க்கிறீர்கள் பின்னர் நிர்மா என்பது இந்தியாவின் பிரபலமான பிராண்ட் சந்தையில் இலவசமாக விற்ற ஒரு கதையுடன் தயாரிப்புகளை தொடங்கியுள்ளனர் எனவே இங்கே நாம் இலவசமாக விற்றதை பேசுகிறோம் சில சமயங்களில் மிகப் பெரிய நிறுவனங்களும் கூட இலவசமாக வாடிக்கையாளருக்கு வழங்கினர் அல்லது சில சமயங்களில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தன அதாவது கடனுக்கு விற்பனை செய்வது பின் போதுமான அளவு சந்தையை பெற்றபின் அவர்கள் ரொக்க விற்பனை மற்றும் கடன் விற்பனையின் சதவீதத்தை மாற்றுவார்கள் ஒரு விஷயம் என்னவென்றால் புதிய சந்தையில் நுழைவதற்கான ஒரு நோக்கம் சந்தைப்படுத்தல் அல்லது போட்டிச் சந்தையில் நாம் சிறிது நேரம் கடனில் குறைந்த பணத்திற்கு விற்க வேண்டும் பின்னர் அந்த நிலையை மாற்றலாம் இரண்டாவதாக கண்காணிப்பு மற்றும் சுமந்து செல்லும் செலவுகள் அதிகமாகும் அதாவது எப்பொழுது நாம் பினான்சியல் மோட்டிவ் இன்கீழ் மற்றும் கடனுக்கு அதிகமாக விற்கப் போகிறோம் கடன் விற்பனைத் துறை என்று அழைக்கப்படும் தனிப்பட்ட துறையை நிறுவனத்தில் உருவாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கடனில் விற்கும்போது அந்த கடன் விற்பனையை மீட்டெடுக்க வேண்டும் எனவே ஆர்டர்களைப் பெறுவது அதை செயல்படுத்துவது என்பதன் பொருள் மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு மொத்த பதிவுகளைப் பராமரிப்பது மற்றும் விலைப்பட்டியல்களைப் பாதுகாப்பது போன்றவை ஆகும் பிறகு அறிவிப்பு அனுப்புவது வாங்குபவர் பணம் செலுத்தவில்லை எனில் பணம் செலுத்த அறிவிப்புகளை அனுப்புவது மற்றும் பணம் செலுத்துதலில் "ஆம்" என்பது உரிய தேதியில் பெறப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்துதல் இதுபோன்ற விஷயங்கள் அனைத்தையும் செயல்படுத்த நிறுவனம் கிரிடிட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்புத் துறையை உருவாக்க வேண்டும் எனவே செலவு அதிகரிக்கும் அந்த செலவு நிச்சயமாக உயரும் ஆனால் எப்படியிருந்தாலும் நீங்கள் கடனில் விற்கத் தயாராக இருக்கும்போது அதாவது நிறுவனங்கள் அந்தத் துறையையும் தயாராக வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் விற்பனை செய்வது ஒரு பகுதி கடன் வசூலிப்பது என்பது மற்றொரு பகுதியாகும் எனவே இந்த வேலையைச் செய்பவர்கள் அதற்கு மட்டுமே பிறகு என்ன நடக்கும் கடன் விற்பனையின் விலை உயரும் அதனால்தான் நான் சொல்கிறேன் ரொக்க விற்பனை விலையைவிட கடன் விற்பனை விலை வேறுபட்டிருக்கும் ஆனால் பொதுவாக இந்த செலவுக் கூறுகளைச் சமாளிக்க நிறுவனங்கள் இதை ஊக்குவிப்பு செலவாகக் கருதுகின்றன இல்லையெனில் நிறுவனம் தங்கள் தயாரிப்பின் விளம்பரத்திற்காக செலவிட வேண்டும் எனவே ஓரளவு அவர்கள் அதை சந்தையில் விளம்பரம் செய்யலாம் மற்றும் ஓரளவு விற்பனை வசூல் துறை அல்லது கடன் வசூல் துறையை பராமரிப்பதற்கான செலவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய வேறு சில செலவுகள் மற்றும் மூலதன செலவை மீட்டெடுக்க நிதி செலவை பயன்படுத்தப்படுகிறது இந்த மொத்த செலவை நிறுவனத்தால் ஊக்குவிப்பு செலவாகக் அல்லது விளம்பர செலவாக கருதலாம் அல்லது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் விளம்பர பட்ஜெட் இருக்கலாம் எனவே நிறுவனம் அதை விற்பனை வசூல் துறை பராமரிப்பதற்கு அல்லது நாம் சந்திக்கக் கூடிய மூலதன செலவை மீட்டெடுப்பதற்கு பயன்படுத்துகிறது ஆகையால் எந்தவொரு தொகையும் மிச்சம் இருந்தால் அதை மேலும் சந்தையில் விளம்பரம் செய்ய பயன்படுத்தப்படலாம் ஆகவே இந்த இரண்டு நோக்கங்கள் அதாவது ஆபரேடிவ் மோட்டிவ் பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் மிகவும் நன்றி